எனது முந்தைய விரிவுரையில் மெலின் இணைமாற்றத்திற்கான பயன்பாடுகள் பண்புகள் மற்றும் வரையறை ஆகியவற்றைக் கண்டோம் இன்றைய விரிவுரையில் நான் ஹில்பர்ட் இணைமாற்றம் எனப்படும் மற்றொரு புதிய இணைமாற்றத்தை அறிமுகப்படுத்த உள்ளேன் எனவே மின்னணு மற்றும் தகவல் தொடர்பு பின்னணியில் அல்லது விண்வெளி பின்னணியில் உள்ளவர்கள் இந்த இணைமாற்றத்தின் பயன்பாடு மற்றும் முக்கியத்துவத்தை நன்கு அறிந்திருக்க வேண்டும் எனவே இன்னொரு உண்மை என்னவென்றால் ஹில்பர்ட் இணைமாற்றங்கள் போரியர் இணைமாற்றங்களுடன் நெருக்கமாக தொடர்புடையவை குறிப்பாக சுருளல் அமைப்பில் ஹில்பர்ட் இணைமாற்றங்கள் என்பது போரியர் இணைமாற்றங்களின் பெருக்கல் தொடர்புடையவை எனவே அதிகம் காத்திருக்காமல் இந்த இணைமாற்றங்கள் என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே ஹில்பர்ட் இணைமாற்றங்கள் நிறைய பயன்பாடுகளைக் கொண்டுள்ளன எனவே நாம் வரையறைக்குச் செல்வதற்கு முன் ஹில்பர்ட் இணைமாற்றங்களின் பயன்பாடுகளை முன்னிலைப்படுத்த விரும்புகிறேன் அவை மட்டுப்படுத்தப்பட்டவை அல்ல ஆனால் நிச்சயமாக இந்த பகுதிகளில் உள்ளன எனவே திரவ இயக்கவியல் காற்றியக்கவியல் மற்றும் சமிக்ஞை செயலாக்கம் மற்றும் மின்னணுவியல் ஆகியவற்றில் நிறைய பயன்பாடுகளைப் பார்ப்போம் எனவே ஒரு சார்பின் ஹில்பர்ட் இணைமாற்றம் என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே நான் ஒரு சார்பை ஒரு துண்டுவாரி தொடர்சார்பு என கருதப்போகிறேன் f மற்றும் t மெய்க்கோட்டில் வரையறுக்கப்பட்டுள்ளன எனவே நான் எனது சார்பை மெய்யானது என்று எடுத்து கொள்கிறேன் எனது மாறி t இந்த சார்பின் உண்மையான அச்சில் எந்த மதிப்பையும் எடுத்துகொள்ளும் கோண வீச்சு பின்னர் அதுதான் ஹில்பர்ட் இணைமாற்றம்

இது குறிப்பிட்ட தொகையீடு அல்ல என்பதை இப்போது கவனியுங்கள் இந்த தொகையீட்டைப் பற்றி கொஞ்சம் பேசுவேன் தொகையீட்டின் வரம்பை நான் குறிப்பிடுகிறேன் இது மெய் அச்சின் மீது உள்ள ஒரு திட்டவட்டமான தொகையீடாகும் எனவே குறிப்பாக இது ஒரு விளிம்பு தொகையீடு அல்ல இந்த தொகையீட்டை காச்சி கோட்பாடு மதிப்பு தொகையீடு என்றும் அழைக்கப்படுகிறது எனவே காச்சி கொள்கை மதிப்பு தொகையீட்டை நாம் மதிப்பீடு செய்யும்போது இந்த வழுப்புள்ளியைத் தவிர்க்க வேண்டும் எனவே இந்த தொகையீடு பின்வரும் இரண்டு தொகையீடுகளின் மொத்தமாகக் கிடைக்கிறது எனவே இந்த வரம்பை எப்சிலான் ஐ 0 க்கு எடுத்துச் செல்கிறோம் இதனால் நாம் முடிந்தவரை வழுப்புள்ளிக்கு நெருக்கமாக இருக்கிறோம் எனவே மீண்டும் கூறுகிறேன் இந்த குறிப்பிட்ட தொகையீடு ஒரு விளிம்பு தொகையீடு அல்ல ஆனால் மெய் அச்சின் மீது மதிப்பீடு செய்யப்படும் கொள்கை மதிப்பு தொகையீடு மற்றும் அவ்வாறு செய்யும்போது x என்ற வழுப்புள்ளியைத் தவிர்க்கிறோம் எனவே மீண்டும் மறுபரிசீலனை செய்ய மீண்டும் ஹில்பெர்ட்டைப் பார்ப்போம் எனவே இதை எனது I ஹில்பர்ட் இணைமாற்றத்தின் வரையறை என்று அழைக்கிறேன் எனவே வரையறை பின்வருமாறு இதற்கு சமமாக இருப்பதை நான் காண்கிறேன் எனவே இந்த குறிப்பிட்ட தொகையீடு இரண்டு சார்பின் பெருக்கல் வடிவத்தில் எழுதப்பட்டிருப்பதைக் காண்கிறோம் எனவே இது போரியர் அமைப்பில் f மற்றும் g ன் சுருளல் வடிவில் உள்ளது எனவே போரியர் அமைப்பில் இரண்டு சார்புகளின் சுருளல் வடிவில் ஹில்பர்ட் இணைமாற்றத்தை நான் எழுதியுள்ளேன் எனவே எனது ஹில்பர்ட் இணைமாற்றம் இரண்டு சார்புகளின் சுருளல் வடிவமாகும்

எனவே இதை எனது விரிவாக்கம் 2 என அழைப்போம் மீண்டும் தயாரிப்பு அர்த்தத்தில் சுருளல் வடிவில் வரையறை இங்கே எனவே நாம் ஒரு போரியர் இணைமாற்றத்தை எடுத்துக்கொள்கிறோம் என்ன நடக்கிறது என்பதைப் பார்க்க க்கு ஒரு போரியர் இணைமாற்றத்தை எடுத்துக்கொள்கிறோம்

எனவே நான் இங்கே காட்டியிருப்பது என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட சார்பின் தலைகீழ் ஹில்பர்ட்இணைமாற்றம் மைனஸ் அடையாளம் ஹில்பர்ட் இணைமாற்றத்தின் எதிர்மறை அல்லது f சார்பின் ஹில்பர்ட் இணைமாற்றம் எனக்கு எதிர்மறை f என காண்கிறேன் சரி எனவே இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் தலைகீழ் இணைமாற்றம் எதிர்மறை அடையாளத்துடன் அதே இணைமாற்றம் ஆகும் எனவே தலைகீழ் இணைமாற்றம் என்பது எதிர்மறை அடையாளத்துடன் அதே இணைமாற்றம் தவிர வேறில்லை எனவே இது எனது ஹில்பர்ட் இணைமாற்றத்தையும் தலைகீழையும் வரையறுக்கிறது எனவே இது தலைகீழ் ஹில்பர்ட் இணைமாற்றத்திற்கான வரையறை அல்லது இதை எனது வரையறை என நான் பயன்படுத்தலாம் இது எனது எனவே ஹில்பர்ட் இணைமாற்றத்தின் தலைகீழ் இங்கே வலதுபுறத்தில் உள்ள இந்த விரிவாக்கத்தால் வரையறுக்கப்படுகிறது அதை நான் என அழைக்கிறேன் எனவே மேலும் செல்லலாம்நான் செல்லும்முன் இன்னும் ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ஹில்பர்ட் இணைமாற்றத்தின் விளைவு ஹில்பர்ட் இணைமாற்றத்தின் இரண்டு பயன்பாடுகள் எதிர்மறையான ஒன்றால் சார்பை மாற்றுகின்றன என்பதைக் கவனியுங்கள் எனவே நான் சிக்கலான தளத்தில் பேசினால் ஹில்பர்ட் இணைமாற்றத்தின் இரண்டாவது பயன்பாடு கோணத்தை மாற்றுதல் இந்த சார்பு f சிக்கலான தளத்தில் வரையறுக்கப்பட்டதாக வைத்துக் கொள்ளுங்கள் அது சார்பின் நோக்குநிலையை 180 டிகிரி மாற்றுகிறது எனவே 1 ஒரு 180 டிகிரி கட்ட மாற்றத்தை குறிக்கிறது அதாவது ஹில்பர்ட் இணைமாற்றத்தின் விளைவு மாற்றுவதாகும் H போரியர் அலை எண்ணை π2 ஆல் மாற்றுகிறது இரண்டு ஹில்பர்ட் இணைமாற்றங்களின் பயன்பாடு கட்டத்தை பைஎதிர்மறை ஒன்றால் மாற்றுகிறது அல்லது அதற்கேற்ப ஒரு ஹில்பர்ட் இணைமாற்றத்தின் பயன்பாடு கோணம் π2 ஆல் கட்ட மாற்றத்திற்கு போகிறது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் சிலவற்றில் இந்த விளைவு என்ன என்பதை மிக விரைவில் சில எடுத்துக்காட்டுகள் மூலம் பார்ப்போம் எனவே நான் H ஐப் பயன்படுத்தினால் உங்களுக்கு ஒரு யோசனையைத் தருவதற்கு உதாரணத்தைக் கூறுவோம்

எனவே நாம் மேலும் செல்லலாம்